காலை வணக்கம் விரைவு உற்பத்தி பாடத்துக்கு மீண்டும் வரவேற்கிறேன் முந்தைய விரிவுரையில் விரைவான உற்பத்திப் பொருட்கள் பற்றி விவாதித்தேன் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த விரிவுரையில் பிந்தைய செயலாக்கத்தில் இருக்கவேண்டிய விஷயங்கள் பற்றி விவாதிப்பேன் நான் முன்னமே சொன்னது போல விரைவு உற்பத்தியின் மொத்த செயல்முறையை செயல்முறைக்கு முந்திய செயலாக்கம் செயல்முறை செயலாக்கம் செயல்முறைக்கு பிந்தைய செயலாக்கம் என்று மூன்று வகைகளாக பிரிக்கலாம் இந்த செயல் நுட்பங்களை முந்தைய விரிவுரையில் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் செயல்முறைக்கு முந்தைய செயலாக்கத்தில் எந்திரத்தை நமக்கு தேவையானபடி அமைப்பு செய்துகொள்கிறோம் அடுத்ததாக முப்பரிமாண கணினி மாதிரியையும் தயார்படுத்திக் கொள்கிறோம் தேவைப்பட்டால் சற்று பொருள் தயார்படுத்துதல் செய்முறையையும் செய்து கொள்கிறோம் ஒவ்வொரு அடுக்கிலும் இடப்பட வேண்டிய பொருளின் வெளிக்கோட்டுருவத்தையும் தயாரித்துக் கொள்கிறோம் செயல்முறைக்கு முந்தைய செயலாக்கத்தை செய்ய மேற்கூறிய நடவடிக்கைகளை பின்பற்றுகிறோம் பொருளை செய்யும் செயல்முறை செயலாக்கத்தில் SLS SLA FDM LOM போன்ற வெவ்வேறு வழிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன செயல்முறைக்கு பிந்தைய செயலாக்கத்தில் உருவாக்கப்பட்ட பகுதிகளில் பயன்படுத்த இயலும் தன்மை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது உருவாக்கப்பட்ட பகுதியில் சிற்சில செயலாக்கங்கள் செய்யப்படுகின்றன அதாவது பொருளின் ஆதாரப்படுத்தும் பகுதிகள் அகற்றப்படுகின்றன அல்லது மேற்பரப்பு சீர்மை அதிகரிக்கப்படுகிறது அல்லது வெப்பப் பதனிடல் அல்லது மெஷினிங் முறை மூலம் நமக்குத் தேவையான துல்லியம் மற்றும் பண்புகளுடன் விரும்பிய தயாரிப்பை இறுதி பயன்பாடுகளில் பெற சில செயலாக்கங்கள் செய்யப்படுகின்றன செயல்முறைப் பிந்தைய செயல்பாடுகளை பற்றி பார்க்கும் முன்னதாக விரைவு உற்பத்தி செய்யப்பட்ட பகுதிகளில் இந்த செயல்பாடு ஏன் முக்கியம் என்பதைப் பற்றி நாம் பார்க்கலாம் கூறுகளின் அடிப்படை வடிவமைப்பிலிருந்து சேர்ப்பு உற்பத்தி நுட்பங்கள் ஒரு தயாரிப்பை உருவாக்க உதவுகிறது மேலும் செயல்பாட்டு தயாரிப்பு மேம்பாட்டு நேரத்தை உகப்பாக்க உதவுகிறது சேர்ப்பு உற்பத்தி மற்ற உற்பத்தி தொழில் நுட்பங்களை விட பல நன்மைகளை தந்தாலும் அதில் படிக்கட்டு விளைவு மேற்பரப்பு தரம் மற்றும் உருவ அளவு துல்லியம் போன்ற சில பெரிய குறைபாடுகள் உள்ளன படிக்கட்டு விளைவு என்றால் என்ன நாம் அடுக்குகளை ஒன்றன் மேல் ஒன்றாக வைப்பதினால் அடுத்தடுத்த அடுக்குகள் ஒரு படிக்கட்டை போன்று தோன்றும் இது ஒரு நல்ல மேற்பரப்பு சீர்மையை தராது எனவே இந்த படிக்கட்டு விளைவு அடுக்குகளை பொறுத்து இருக்கிறது பகுதியை நாம் பெற்ற பிறகு அதில் மேற்பரப்பு பண்புகளை மேம்படுத்துவதற்கு நாம் சில செயலாக்கங்களை செய்ய வேண்டும் மேற்பரப்பு குணங்களை மேம்படுத்துவதற்காக சேர்க்கை உற்பத்தியின் பல்வேறு செயல்முறை அளவுருக்களைக் கட்டுப்படுத்துவதன் மூலமும் சேர்க்கை உற்பத்தியால் தயாரிக்கப்படும் கூறுகளில் வெவ்வேறு பிந்தைய செயலாக்க நுட்பங்களைப் பயன்படுத்துவதன் மூலமும் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன விரைவு உற்பத்தி தொழில்நுட்பத்தின் இந்த குறைகளை மேற்கொள்வதற்கு பெருவாரியான ஆய்வாளர்கள் செயல்முறைக்கு பிந்தைய செயலாக்கத்தில் வேலை செய்துள்ளனர் விரைவு உற்பத்தி செய்யப்பட்ட பகுதிகளில் உள்ள குறைகளைப் பற்றி நாம் பார்க்கலாம் முதலாவதாக பாலிங் என்ற குறையைப் பற்றி பார்க்கலாம் சேர்ப்பு உற்பத்தி செயல்முறையில் இந்த விளைவு முதலாவதாக 1992 ஆம் ஆண்டு அறிக்கையிடப்பட்டது மேலும் இந்த விளைவு நுண்துளை தன்மை நுண்ணிய அளவிலான கீறல்கள் மற்றும் மோசமான மேற்பரப்பு சீர்மை போன்ற பல்வேறு விதமான புறநிலை குறைகள் உருவாக இது ஒரு காரணியாக இருக்கிறது இது போன்ற பல குறைகள் உருவாக இது ஒரு துவக்கியாக செயல்படுகிறது திரவ நிலையில் பொருள் பாயும்போது அது தொடர்ச்சியாக வேண்டும் இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல ஒரு சீராக பாய வேண்டும் சில நேரங்களில் என்ன நடக்கும் என்றால் நாசிலில் இருந்து வெளியே வரும் பொருளின் வேகம் குறைவாகவும் நாசிலின் நகர்வு வேகம் அதிகமாகவும் இருக்கும் எனவே நாசில் வேகமாக நகர்ந்து விடும் இதுபோன்ற நேரங்களில் பொருளில் நடுநடுவே சில இடைநிறுத்தங்கள் இருக்கும் சில நேரங்களில் பொருள் இங்கு காட்டப்பட்டுள்ளது போல சில துளிகளை உருவாக்கியது போல காட்சிதரும் இது பாலிங் எனப்படும் ஒரு குறையாகும் மேற்பரப்பு இழுவிசை காரணமாக திரவப் பொருட்கள் அடித்தளத்தை நனைக்க தவறும் போது திரவப் பொருள் சிறுசிறு கோளங்கள் ஆவதால் இது நிகழ்கிறது நனைக்கும் திறன் குறைவாக இருக்கும்போது திரவத்தால் நனைக்க முடிவதில்லை எனவே பொருளின் நனைக்கும் திறன் குறைவாக இருந்தால் இந்த பாலிங் குறை இருக்கும் இந்த குறை வருவதற்கான இரு காரணங்களில் ஒன்று குறைந்த நனைக்கும் தன்மை அடுத்தது அதிக நகரும் வேகம் கலப்படங்கள் சேர்க்கப்படும்போது நனைக்கும் திறன் குறையும் எனவே கலப்படங்களையும் ஆக்ஸிஜனேற்ற படலங்களையும் தடுப்பது அல்லது குறைப்பது மிகவும் முக்கியமானதாகும் இந்த பாலிங் குறை லேசர் இணைவு செயல்பாட்டு முறையில் காணத்தக்க அளவில் நடக்கிறது இதனால் ஒரு கரடுமுரடான பரல்களை போன்ற நகர்வுதடம் உருவாக்கப்படுகிறது மேலும் மேற்பரப்பு முரட்டுத்தன்மை நுண்துளை தன்மை ஆகியவற்றை அதிகரிக்கிறது அடுத்த குறையான நுண்துளை தன்மை பற்றி பார்க்கலாம் இது சேர்ப்பு உற்பத்தி முறையில் மிகவும் பொதுவான ஒரு குறையாகும் பெருவாரியான இணைப்பு இயங்கு நுட்பங்கள் வெளிப்படையான அழுத்தம் இல்லாமல் வெப்பநிலை மாற்றங்களினாலோ புவியீர்ப்பு விசையினாலோ நுண்குழாய் விசையினாலோ இயக்கப்படுகின்றன நுண்துளை தன்மையால் உருவாக்கப்பட்ட துளைகள் சீரற்ற துளைகளாகவோ irregular pores அல்லது கோள துளைகளாகவோ இருக்கலாம் சீரற்ற துளைகள் உருவாக சுருங்குதல் ஒட்டும் தன்மை இன்மை உருகும் தன்மை இன்மை அல்லது குறைந்த பொருள் உள்ளீடுதல் ஆகியவை காரணங்களாக அமைகின்றன இவை பெரும்பாலும் உருகிய தடத்தின் எல்லையில் அமைகின்றன கோளத் துளைகள் பெரும்பாலும் உருகிய தடங்களுக்குள் நிகளும் சிக்கியுள்ள வாயு மற்றும் உருகும் வடிகால் மரங்கோனி கொந்தளிப்புகள் பொருள் ஆவியாதல் போன்ற காரணங்களால் உருவாகின்றன இந்த படத்தில் நீங்கள் காணும் பொருளில் கோள துளைகள் இதை போன்று கோள வடிவில் இருக்கும் மற்றும் சீரற்ற துளைகள் பெரும்பாலும் இதைபோன்று ஒழுங்கற்றவையாக இருக்கும் அடுத்ததாக கீறல்களை பற்றி பார்க்கலாம் சேர்ப்பு உற்பத்திப் பொருட்களில் கீறல் என்பது வெவ்வேறு காரணங்களால் உருவாகும் ஒரு முக்கியமான குறையாகும் உதாரணமாக லேசர் சார்ந்த சேர்ப்பு உற்பத்தியில் அதாவது லேசர் கிளாடிங் மற்றும் SLM போன்ற முறைகளில் உருகுகுளத்தின் விரைவான குளிர்வித்தலால் அதிக அளவிலான வெப்ப தகைவுகள் உருவாகின்றன கலப்பு பிரித்தல் இணைப்பு பொருளை உலர்த்துதல் மற்றும் சுருக்குதல் ஆகியவை விரிசலுக்கு வழிவகுக்கும் பிற காரணிகளாகும் அடுத்ததாக உருக்குலைவு மற்றும் ஒட்டடுக்கு பிரிவு ஆகிய குறைகளைப் பற்றி பார்க்கலாம் உருக்குலைவு அல்லது நெளிதல் அல்லது வளைதல் ஆகிய குறைகள் பொருள் கொள்ளளவில் ஏற்படும் மாற்றங்களினால் உருவாகின்றன உதாரணத்துக்கு ஸ்டீரியோலிதொகிரபி செயல்முறையில் பாலிமராதல் நடப்பதால் வரும் சுருக்கம் மற்றும் FDM செயல்முறையில் வெளிப்பட்ட சூடான நெகிழி இழையில் வரும் சுருக்கம் ஆகியவற்றைக் கூறலாம் உச்சவரம்பு நிலையங்களில் இந்த நெழிவினால் ஒட்டடுக்கு பிரிவு கூட நேரலாம் அதாவது ஒட்டடுக்கு பிரிவு நெழிவினால் கூட நேரலாம் இதனை ஒரு குறை என்று நான் இங்கு குறித்துக் கொள்கிறேன் இது பொருள் பண்புகள் செயல்பாட்டு அளவுருக்கள் மற்றும் அணுகுமுறை ஆகியவற்றைப் பொறுத்து உள்ளது அடுத்தது மோசமான மேற்பரப்பு சீர்மையை ஒரு குறையாக நாம் பார்க்கலாம் இந்த குறை படிக்கட்டு விளைவு போன்ற வெவ்வேறு காரணங்களால் உருவாகிறது இந்த விளைவு நான் ஏற்கனவே சொன்னது போல அடுக்கு உயரம் கட்டு இசையமைப்பு மற்றும் பதிவிடப்பட்ட பரு பரல்கள் ஆகியவற்றைப் பொறுத்து இருக்கும் FDM நுட்பத்தில் பரு இழைகளை உபயோகித்தல் மற்றும் சாக்லேட் அச்சு கருவிகளில் அதிக பருமன் உள்ள சாக்லேட் வெளியீடுகளை இவற்றுக்கு உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம் இதற்கு இரண்டாவது காரணம் என்னவென்றால் கருவியின் குறைந்த நுணுக்கமாகும் அதாவது எலக்ட்ரான் கற்றையின் விட்டம் அதிகமாக இருத்தல் இதற்கு ஒரு உதாரணமாகும் மேற்பரப்பு சீர்மை குறைவாக இருப்பதற்கு மேற்பரப்பு இழுவிசை மற்றும் பாலிங் குறைவுகள் மூன்றாவது காரணமாக அமைகின்றன இது துகள் படுக்கை இணைவு செயல்முறைகளில் பொதுவாக காணப்படுகிறது நன்றாக உருக்கப்படாத பவுடர்களிலும் இது காணப்படலாம் இதற்கு ஓர் உதாரணமாக கீழ் நோக்கும் விதமாக அமைந்திருக்கும் SLM செயல்முறையில் பவுடர் மற்றும் தாங்கு பொருள் ஆகியவற்றைக் கூறலாம் மோசமான மேற்பரப்பு சீர்மை வெகுகாலமாக உபயோகப்படுத்தப்படும் மூலப்பொருளினாலும் நடக்கலாம் SLS முறையில் நெடுங்காலமாக உபயோகப்படுத்தப்படும் பாலிஅமைடு பவுடர்கள் ஆரஞ்சு தோலை போன்ற மோசமான மேற்பரப்பு சீர்மையை வெளிப்படுத்தும் சிறிய படிவு பரல்கள் மற்றும் குறைந்த அடுக்கு உயரம் ஆகியவற்றை உபயோகிப்பதன் மூலம் மேற்பரப்பு சீர்மையை மேம்படுத்தலாம் ஆனால் இவ்வாறு செய்வதன் மூலம் உற்பத்தி விகிதம் குறைந்துவிடும் மேலும் சேர்க்கை உற்பத்தி முறைகளில் உருவாகும் குறைந்த மேற்பரப்பு சீர்மையை பருப்பொருள் பீச்சுதல் பட்டை தீட்டுதல் லேசர் மெருகிடுதல் வேதிப்பொருள் அரித்தல் ஆகிய முறைகளைக் கொண்டு சரி செய்து கொள்ளலாம் ஆனால் இது உற்பத்தி செய்ய அதிக செலவு எடுத்துக்கொள்ளும் இவை மேற்பரப்பு சீர்மையை அதிகரிக்கும் செயல்கள் விரைவு உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் மேற்பரப்பு சீர்மையினை அதிகரிக்க தற்சமயம் அநேக உத்திகள் தற்சமயம் உருவாக்கப்படுகின்றன அவையனைத்தையும் ஒரே ஒரு விரிவுரையில் காண இயலாது ஆனால் கட்டாயமாக அவற்றில் முக்கியமான சில உத்திகளைப் பற்றி பின்னர் வரும் வகுப்புகளில் நாம் காணலாம் வேதிப் பொருள் அரித்தல் மற்றும் லேசர் மெருகிடுதல்போன்ற முறைகளையும் பற்றி பின்னர் விரிவாகக் காணலாம் இந்நாட்களில் பல்வேறு ஆய்வுக்கூடங்களில் விரைவு உற்பத்தியின் மூலம் உருவாக்கப்படும் பொருட்களின் மேற்பரப்பு சீர்மையை மேம்படுத்த பல்வேறு உத்திகள் உருவாக்கப்பட்டுள்ளன ஆக்சிஜனேற்றம் மற்றும் வேதியல் தர வீழ்ச்சியை அடுத்த குறையாக நாம் பார்க்கலாம் பல்வேறு சேர்க்கை உற்பத்தி முறைகளில் குறிப்பாக உயர் வெப்பநிலையில் மற்றும் வளிமண்டல நிலையில் அதிக ஆக்சிஜன் மற்றும் ஈரப்பதம் ஆகியவற்றை மிக முக்கியமாக கட்டுப்படுத்த வேண்டும் பொருள் சிதைவு மற்றும் ஆக்ஸிஜனேற்றத்தை கட்டுப்படுத்த இதனை செய்ய வேண்டும் நெகிழிகள் உபயோகிக்கப்படும் சேர்க்கை உற்பத்தி முறைகளில் பொருட் சிதைவு அல்லது ஆக்சிஜனேற்றம் பாலிமராதல் வினையை நிறுத்த அல்லது திருப்ப முயற்சிக்கும் இது பொருட்களின் இயல்பு மற்றும் வேதி பண்புகளுக்கு கேடு விளைவிக்கலாம் எனவே இதனை கட்டுப்படுத்துதல் மிகவும் முக்கியமானது வளிமண்டல நிலைகளுக்கு மேலாக அதிக ஆற்றல் உள்ளீடு அல்லது அதிக வெப்பநிலை ஆகிய செயல்பாட்டு அளவுருகளும் பொருள் சிதைவையும் ஆக்சிஜன் ஏற்றத்தையும் அதிகரிக்கலாம் உதாரணமாக SLS செயல்முறையில் லேசரில் அதிக ஆற்றல் பயன்படுத்தும்போது சில பாலிமர்களில் தேவை இல்லாமல் புகை வெளியேறுவதை காணலாம் இது பொருட்களின் சிதைவு மற்றும் எதிர் பாலிமராதல் வினையினால் நடக்கிறது இது பொருட்களின் எந்திர பண்புகளை வெகுவாக குறைக்கும் இவை விரைவு உற்பத்தி செய்யப்பட்ட பகுதிகளில் பொதுவாக காணப்படும் குறைகள் ஆகும் அதேபோல குறிப்பாக உலோக விரைவு உற்பத்தி செய்யப்பட்ட பகுதிகளில் காணப்படும் ஒரு சில சவால்கள் உள்ளன முதலாவதாக வளிமண்டல கூறுகளுடன் பொருட்களுக்கு இருக்கும் ஈர்ப்பு அடுத்ததாக அதிகமாக ஒளியை எதிரொலிக்கும் திறன் மற்றும் வெப்ப கடத்து பண்பு மூன்றாவதாக எஞ்சிய தகைவு முதலாவதாக வளிமண்டல கூறுகளுக்கு இருக்கும் ஈர்ப்பினை பற்றி காணலாம் அலுமினியம் அல்லது அலுமினியம் உலோகக் கலவை பவுடர்களில் என்ன இருக்கும் அலுமினிய பொருளின் மீது ஒரு சிறு படிவமாக அலுமினியம் ஆக்சைடு இருக்கும் இது என்ன செய்யும் என்று நினைக்கிறீர்கள் இது பொருட்களின் சின்டரிங் அல்லது உருகிய நிலையில் ஒட்டிக்கொள்ளும் செயலை தடுக்கும் குறிப்பாக எலக்ட்ரான் கற்றையை கொண்டு பவுடரை உருக்கும் போது இது தீய விளைவை ஏற்படுத்தும் ஏனெனில் பவுடர் படுக்கை பவுடர்களை உருக்கி இணைப்பதற்கு முன்பாக முன் அழுத்தத்தினால் பொருட்களை சற்றே இணைக்க வேண்டும் இந்த ஆக்சிஜன் படிவம் தடுக்கப்பட வேண்டும் இது வளிமண்டல கூறுகளுடன் இருக்கும் ஈர்ப்பு ஆகும் ஆக்சிஜனேற்றம் வெப்ப உமிழ் வினையாக நடக்கும் பொருட்களில் இது மிக முக்கியமான நிகழ்வாகும் உதாரணமாக மெக்னீசியம் ஆக்சிஜனுடன் வெப்ப உமிழ் வினையாற்றும் இந்நிலையில் என்ன நடக்கும் என்றால் இந்த வினை அதிகமான வெப்ப உமிழ்வு வினையாகும் அதனால் அது கேடு விளைவிக்கக் கூடியதாகும் ஆக்சிஜனேற்ற இடத்தில் நடத்தப்பட்டால் அபாயகரமானதாகவும் மாற வாய்ப்பு உள்ளது இதனால் உபயோகிப்பாளர்களுக்கும் கூட அடிபட நேரலாம் எனவே நாம் செயல்பாடு நுட்பங்களை வடிவமைக்கும்போது வளிமண்டல கூறுகளை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானது உலோகத்தை கொண்டு விரைவு உற்பத்தி செய்யும்போது இதனை கருத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அதிக ஒளி எதிரொலிக்கும் பண்பு மற்றும் அதிக வெப்ப கடத்து திறன் ஆய்வகச செயல்முறை விளக்கத்தில் முப்பரிமாண ஸ்கேன் செய்யும்போது அலுமினியத்தின் அதிக ஒளி எதிரொலிக்கும் பண்பினால் கருவியின் உணரிக்கு சரியான முறையில் ஒளி எதிரொலிக்கபடவில்லை என்பதை நாம் பார்த்தோம் உயர் ஒளி எதிரொளிப்பு மற்றும் அதிக வெப்ப கடத்து திறன் ஆகிய இவ்விரண்டும் உலோக விரைவு உற்பத்தி செயல்முறையில் சவாலான காரியங்களாகும் அலுமினியம் வெள்ளி தங்கம் தாமிரம் போன்ற உயரிய எதிரொலிக்கும் பண்பை கொண்ட மற்றும் அதிக வெப்ப கடத்து திறன் கொண்ட உலோகங்களில் நிலையான உருகு குளத்தை உருவாக்குவது மிகவும் சவாலான காரியமாகும் ஒரு கிலோவாட் அளவு உயர் சக்தி கொண்ட லேசர் கொண்டு லேசர் ஒளியின் சக்தியை உரிவதற்காக வெவ்வேறு அலை நீளங்களில் லேசர் கற்றைகள் உமிழப்படுகின்றன வெவ்வேறு அலை நீளங்களில் லேசர் கற்றைகளை நாம் ஏன் உமிழ்கிறோம் என்றால் இதுபோன்ற பொருட்கள் வெப்ப உட் கடத்தலை தடுக்கின்றன முப்பரிமாண ஸ்கேன் செய்த இடத்தில் லேசர் திரும்ப புறப்பட்ட இடத்தை சென்றடைவது முக்கியமானது இங்கு லேசரின் சக்தி உறிஞ்ச படுதல் முக்கியமானது இவ்வாறு உறிஞ்சப்பட்ட ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாறி பொருளை உருக்க அல்லது வெப்ப நிலையை உயர்த்தி அருகிலுள்ள அடுக்கோடு ஒட்டவைக்க உபயோகப்படுகிறது விரைவு உற்பத்தி செய்யப்பட்ட பகுதிகளில் எஞ்சிய தகைவு அடுத்த முக்கியமான கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும் பொதுவாக விரைவு உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் வெளிப்பக்கத்தில் அதிகமான இழுவை தகைவுகளும் உட்பகுதியில் மிக அதிகமான பரப்பளவில் அழுத்த தகைவுகளும் இருக்கும் வெளிப்பக்கத்தில் அதிக இழுவை தகைவு மற்றும் உட்பகுதியில் அழுத்த தகைவு இங்கு கட்டு திசையில் தகைவு சாய்வு வீதங்கள் stress gradients பொருளின் வடிவியல் உயரம் மற்றும் அடித்தட்டுடன் ஒட்டும் முறை போன்றவற்றை பொருத்து உருவாகலாம் இந்த எஞ்சிய தகைவை அளவிடுதலும் மிகவும் முக்கியமானது இந்த குறைபாட்டை போக்க ஆய்வாளர்கள் வேலை செய்து வருகின்றார்கள் எஞ்சிய தகைவினால் ஏற்படும் உருமாற்றங்கள் பொதுவானதாக இருந்தாலும் கூட கீரல்களின் இருப்பு மற்றும் அவற்றின் வகைகள் பொருள் மூலத்தை சார்ந்தவை இந்த எஞ்சிய தகைவு முதலாவதாக பரல் எல்லைகளில் குறு கீரல்களுக்கு வ்ழிவகுக்கும் அடுத்ததாக கீறல் பரவல் மூலமாக பொருளை நொறுக்கு தன்மையுடையதாக மாற்றிவிடும் எனவே இதனையும் நாம் தடுக்க வேண்டும் அடுத்ததாக செயல்முறைக்கு அடுத்த செயலாக்கத்தில் நாம் கவனத்தில் கொள்ளவேண்டிய விஷயங்களைப் பற்றி பார்க்கலாம் முதலாவது விஷயம் ஆதாரபொருள் அகற்றுவது பற்றியதாகும் சேர்ப்பு உற்பத்தி செயல்முறையில் பொதுவாக காணப்படும் பிந்தைய செயலாக்கம் ஆதாரபொருளை அகற்றுவதாகும் ஆதாரபொருளை இயல்பு ஆதாரபொருள் மற்றும் செயற்கை ஆதாரபொருள் என்று விரிவாக இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் பொருளை கட்டமைக்கும் போது இயல்பாக அதற்கு நிலைத்தன்மையை வழங்கும் ஆதாரபொருள் இயல்புஆதாரபொருள் என்று அழைக்கப்படுகிறது அதைப்போல செயற்கை ஆதாரபொருளில் பொருளை கட்டமைப்பதற்கு என்று குறிப்பாக சரியான இடங்களில் ஆதாரங்களை வடிவமைத்து பொருளை உற்பத்தி செய்கிறோம் இந்த முறையில் பொருளை செய்யும்போது ஆதாரபொருட்களை அகற்றுவது ஒரு முக்கியமான செயல்முறையாகும் இயல்புஆதாரபொருட்கள் மற்றும் செயற்கை ஆதாரபொருட்கள் ஆகிய இவ்விரண்டையுமே நாம் அகற்ற வேண்டும் ஆனால் செயற்கை ஆதாரபொருட்கள் கட்டப்பட்ட பகுதிகளுக்கு ஒரு அடித்தளத்தை அமைத்து தரும் பொருட்டு அவற்றோடு இணைந்து இருக்குமாறு வடிவமைக்கப்படும் இயல்புஆதாரபொருட்கள் பொருளை கட்டமைக்கும் போது இயல்பாக அதற்கு ஒரு ஆதாரத்தன்மையை தரும் இவ்விரண்டு செயல்பாடுகளிலும் ஆதாரபொருட்களை நாம் அகற்றவேண்டும் இயல்புஆதாரபொருளை கொண்ட பிந்தைய செயலாக்கம் கட்டப்பட்ட பகுதி முழுமையாக கட்டு பொருளினால் சூழப்பட்ட செயல்முறைகளில் பகுதியை செயலாக்கத்திற்கு கொண்டு வருவதற்கு முன் அதனை சுற்றியிருக்கும் பொருட்களிலிருந்து வெளியே எடுப்பது அவசியமானதாகும் இதை போன்று இயல்பானதாக ஆதாரத்தன்மையை கொடுக்கும் செயல்முறைகள் பவுடர் மற்றும் மென் படலங்களை அடிப்படையாக கொண்டதாகும் இங்கே படத்தில் காட்டப்பட்டுள்ள பவுடர் ஒரு இயல்பான ஆதார பொருளாக வேலை செய்யும் நான் ஏற்கனவே சொன்னது போல பவுடர் மற்றும் மென்படலங்களை அடிப்படையாக கொண்டு இயங்கும் செயலாக்கங்களில் பொதுவாக கட்டப்படும் பகுதியை கட்டு பொருள் சூழ்ந்துகொள்ளும் பவுடர் படுக்கை இணைவு செயல்முறையில் மற்றும் பைண்டர் அச்சு செயல்முறையில் இணைக்கப்படாத தளர்வான பவுடரில் இருந்து பகுதியை விடுவிக்க வேண்டும் மேலும் உலோக மென் தகடு அடுக்காக்க முறையில் சூழ்ந்திருக்கும் மென் தகடு அடுக்குகளிலிருந்து பொருளை விடுவிக்க வேண்டும் பவுடர் அடிப்படையிலான செயல்முறைகளில் பவுடரை நாம் அகற்ற வேண்டும் மேலும் மென் படல அடுக்காக்க முறைகளில் சூழ்ந்திருக்கும் படலங்களை நாம் அகற்ற வேண்டும் இந்த படத்தில் இங்கு படலம் காட்டப்பட்டுள்ளது மேலும் இங்கு பகுதி காட்டப்பட்டுள்ளது இந்த பகுதி இந்த பொருளில் இருந்து வெட்டி எடுக்கப்பட வேண்டும் பவுடர் படுக்கை இணைவு செயல்முறைகளில் பகுதியை கட்டமைத்த பிறகு பொருள் குளிர் ஆவதற்கு சிலநேரம் செல்லும் வரையில் குறிப்பாக காத்திருக்க வேண்டும் சீரற்ற குளிர்தலை தவிர்க்கும் பொருட்டு பொருள் சற்றுநேரம் அமைக்கப்பட்ட ஆதாரத்திலேயே இருக்க வேண்டும் குளிர்வு நேரம் பொருள் உருவாக்கப்பட்ட மூலப்பொருள் மற்றும் அதனுடைய அளவீடு ஆகியவற்றை பொறுத்து இருக்கும் பொருள் குளிர்ந்ததும் அதனை சூழ்ந்திருக்கும் தளர்வான பவுடரில் இருந்து பொருளை விடுவிக்க பல செயல்முறைகள் உள்ளன இந்த வழிமுறைகள் பல விதங்களில் இருக்கலாம் அவை அதிர்வு வழிமுறைகளாகவோ அல்லது கை முறையான பவுடர் அகற்றமாகவோ இருக்கலாம் பொதுவாக தளர்வான பவுடர் மற்றும் இணைந்த பகுதி ஆகிய இவ்விரண்டையும் இயந்திரத்திலிருந்து எடுத்து உடைத்து எடுக்கும் நிலையத்துக்கு எடுத்துச்செல்லப்படும் இங்கு சூழ்ந்திருக்கும் பவுடர் பொருளிலிருந்து பொருள் கைமுறையாக வெளியே எடுக்கப்படும் இங்கே என்ன நடக்கிறது என்றால் இந்த மொத்த பெட்டியோடு பொருளையும் சேர்த்து எடுத்து உடைத்து எடுக்கும் நிலையத்துக்கு எடுத்துச் செல்கின்றனர் அங்கே பவுடரை அகற்றி விடுவார்கள் தளர்வாக இணைக்கப்பட்ட பவுடரை அகற்ற துடைப்பம் அழுத்தப்பட்ட காற்று அல்லது சிறு உருண்டை பீச்சி அடித்தல் முறைகளை உபயோகிக்கலாம் தளர்வாக இல்லாத பவுடர்களுக்கு தச்சு கருவிகள் மற்றும் பல் மருத்துவ கருவிகள் உபயோகிக்கப்படுகின்றன அதாவது மேற் பரப்புடன் நன்றாக ஒட்டிக்கொண்ட பவுடர்கள் அல்லது சிறு கால்வாய்களில் அகப்பட்டுக்கொண்ட பவுடர்கள் இந்தக் கருவிகளின் மூலம் அகற்றப்படுகின்றன இந்த கருவிகளை நாம் உபயோகித்தாலும் கூட சிறு துவாரங்களில் இருந்து பவுடர்களை அகற்றி தூய்மை ஆக்குவது மிகவும் நேரம் அதிகமாக எடுத்துக் கொள்ளும் ஒரு செயல்முறையாகும் குளிர்விக்க தேவைப்படும் நேரத்தை விடுத்துப் பார்த்தால் பைண்டர் அச்சு செயல்முறைக்கும் துகள் படுக்கை இணைவு செயல்முறைக்கும் ஆதாரபொருள் அகற்றல் செயல்முறை ஒத்த அளவு நேரத்தை தான் எடுத்துக்கொள்ளும் பெருவாரியான நேரங்களில் பைண்டர் அச்சு முறையின் மூலமாக செய்யப்படும் பகுதிகள் எந்திரத்தில் இருந்து எடுக்கப்படும் போது நொறுங்கும் தன்மை உடையவையாக இருக்கின்றன எனவே அதனை ஊடுருவல் செயல்முறை மூலமாக வலிமையூட்ட வேண்டும் மேலும் அவை நொறுங்கும் தன்மை கொண்டவையாக இருப்பதால் கவனமாக கையாளப்பட வேண்டும் சில நெகிழ் தன்மை உடைய பாலிமர் பொருட்கள் முதலீட்டு வார்ப்பிற்கான பாலிஸ்டிரீன் பொருட்கள் மற்றும் உலோக மற்றும் செராமிக் சுடப்படாத பாகங்கள் போன்ற பிந்தைய ஊடுருவல் தேவைப்படும் தூள் படுக்கை இணைவு பொருட்களுக்கும் இது பொருந்தும் தானியங்கி பவுடர் அகற்றும் செயல்முறைகளும் வகுக்கப்பட்டுள்ளன இவை என்னவென்றால் கட்டு தளத்தோடு ஒருங்கிணைக்கப்பட்ட தனித்தன்மையான உபகரணங்கள் ஆகும் இங்கு காண்பிக்கப்பட்டுள்ள உபகரணம் Z Corp உற்பத்தியாளர்களால் வடிவமைக்கப்பட்டது இது ஒரு Z Corp 450 இயந்திரமாகும் இதில் அதிர்வு மற்றும் குறை காற்றழுத்த பவுடர் அகற்ற செயல்முறைகள் உள் கட்டமைக்கப்பட்டுள்ளன இந்தப் படுகை அதிரும் போது இங்கு காட்டப்பட்டுள்ள சிறு துளைகள் மூலமாக பொருள் அகற்றப்படுகிறது மேலும் படுக்கைக்கு கீழே குறைந்த காற்றழுத்தம் இருப்பதால் இங்கிருந்து பவுடரை அது உறிஞ்சி இழுத்து விடுகிறது மென்படல அடுக்கு செயலாக்கம் போன்ற இணைப்புக்கு பின் வடிவமைத்தல் செயலாக்கங்களிலும் இயல்பு ஆதாரபொருள் நீக்க இயங்கு நுட்பங்கள் தேவைப்படுகின்றன வெளியே தொங்கும் அம்சங்கள் உட்புற துவாரங்கள் வாய்க்கால்கள் மற்றும் மெல்லிய அம்சங்கள் ஆகியவை இருந்தால் ஆதாரபொருள் ஆகற்றல் மிகவும் கடினமானதாகவும் நேரம் அதிகமாக எடுத்துக் கொள்ளக் கூடியதாகவும் இருக்கும் குழிகள் மற்றும் வாய்க்கால்கள் இருந்தால் குறிப்பிட்ட Z உயரத்தில் எதிர் அடுக்காகம் செய்வது அவசியமானதாகிறது ஆதாரபொருளை அகற்றியதன் பின்னதாக மாதிரியை மறுபடியும் ஒட்டி வைக்க வேண்டும் அதாவது படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல ஒரு சிறிய துவாரம் இருந்தால் முதலாவது ஆதாரபொருளுடன் அந்த துவாரத்தை உருவாக்கி விடவேண்டும் அதன்பின் குறிப்பிட்ட உயரத்தில் பகுதியை வெட்டி ஆதாரபொருளை எடுக்க வேண்டும் பின்னர் இரண்டு பகுதிகளையும் ஒன்றாக இணைத்து விட வேண்டும் இதனை வெட்டி எடுக்க வெட்டு தளத்தை துவாரத்தின் நடுவில் நான் வைக்கிறேன் இங்கிருந்து வெட்டி எடுக்கும் போது இதுபோன்ற இரண்டு முகங்களை உருவாக்கும் அதன் பின்னர் ஆதாரபொருளை வெளியே எடுத்த பின்னர் இவற்றை ஓட்டிவிடலாம் அடுக்காக முறையில் செய்யப்படும் சேர்க்கை உற்பத்தியில் கனசதுரத்தை வெளியே எடுக்கும் முறை இங்கே காட்டப்பட்டுள்ளது அடுக்காக்க பொருள் உற்பத்தி முறையில் ஆதாரஅகற்றல் செயல்முறையை நீங்கள் இங்கு பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதாவது கனசதுர அகற்றல் முறை முதலாவது புகைப்படத்தில் பொருளின் இறுதி வடிவத்தை பார்க்கலாம் இரண்டாவது படத்தில் உருவாக்கப்பட்ட மொத்த கன சதுரத்தில் இருந்து சிறு சிறு கனசதுரங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு அதன் பின்னர் உருவாக்கப்பட்ட பகுதி வெளிப்படுவதை காணலாம் மூன்றாவது படத்தில் உருவாக்கப்படும் பகுதிக்கு மிக அருகில் இருக்கும் கன சதுரங்கள் நீக்கப்படுவதை காணலாம் இறுதியாக இறுதி வடிவம் காட்டப்பட்டுள்ளதை காணலாம் இது இயல்பு ஆதார அகற்றல் செயல்முறையாகும் அடுத்ததாக செயற்கை ஆதார பொருள் அகற்றல் வழிமுறையைக் காணலாம் பொருளை இயல்பாக தாங்காத செயல்முறைகளில் செயற்கையாக ஆதாரங்கள் தொங்கிக்கொண்டிருக்கும் அம்சங்களை தாங்கிப்பிடிக்க தேவைப்படுகின்றன உலோகத்துக்கான துகள் படுக்கை இணைவு செயல்முறை போன்ற சில இடங்களில் உருவழிதலை தடுக்க செயற்கை ஆதாரங்கள் உபயோகிக்கப்படுகின்றன இந்த செயற்கை நிலைகள் கட்டுப் பொருளினாலோ அல்லது மற்றொரு பொருளினாலோ உருவாக்கப்படலாம் செயற்கை ஆதாரங்களின் அகற்றலை எளிமை ஆக்குவதில் மற்றொரு பொருளை ஆதாரபொருளாக உபயோகிப்பது முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த பொருட்கள் ஒருவேளை வலிமையாக இருக்கலாம் அல்லது ஒரு கரைசலில் கரையும் தன்மை கொண்டவையாக இருக்கலாம் அல்லது கட்டு பொருளைவிட குறைந்த உருகுநிலை கொண்டவையாக இருக்கலாம் சென்ற விரிவுரையில் PVA ஆதாரபொருளைப் பற்றி நான் பேசினேன் இவை இயல்பு ஆதார பொருட்களைவிட அகற்றுவதற்கு எளிமையானவை என்று சொல்லலாம் முதன்மையான கட்டு அச்சை பொருத்து பொருளின் நோக்கு திசை ஆதரவு உருவாக்கம் மற்றும் நீக்குதலை கணிசமாக பாதிக்கிறது ஆதரவின் திசைதிருப்பல் பகுதியின் மேற்பரப்பு பூச்சுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஏனெனில் ஆதரவு அகற்றுதல் பொதுவாக அடையாளங்களை விட்டு விடுகிறது அதாவது சிறிய புடைப்புகள் அல்லது ஆதரவுகள் இணைக்கப்பட்ட தடங்கள் ஆகியவை இருக்கலாம் இதனை நாம் தடுக்க வேண்டும் உதாரணமாக ஒரு மெல்லிய பகுதியை சமமாக வைத்தால் உருவாக்க தேவைப்படும் ஆதரவு பொருள் கட்டு பொருளைவிட கணிசமாக அதிகமாக இருக்கும் இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ள எடுத்துக்காட்டு நான் சற்றுமுன் சொன்னதற்கு அத்தாட்சியாகும் FDM செயல்முறை மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த சமமான விமானபகுதி வெள்ளையான ABS நெகிழி மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது மேலே நீங்கள் பார்ப்பது ABS மற்றும் கீழே தாங்கிக் கொண்டிருப்பது ஆதரவு பகுதியாகும் இந்த ஆதரவு பகுதி நீக்கப்பட்டு விடும் ஆனால் நீங்கள் இங்கே பார்க்கும் இந்தABS பகுதி மிக மெல்லியதாகவும் ஆதரவு பகுதி மிகவும் தடிமனாகவும் இருப்பதை காணலாம் இத்துடன் ஒரு இடைவெளி எடுத்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் இதன் பின்பதாக அடுத்த விரிவுரையில் செயல்முறைக்கு பிந்திய செயலாக்கத்தில் உள்ள மற்ற விஷயங்களைப் பற்றி பேசப் போகிறேன் அது இந்த விரிவுரையின் தொடர்ச்சிதான் அந்த விரிவுரையில் மேற்பரப்பு சீர்படுத்துதல் அரைத்தல் பண்புகளை மேம்படுத்தல் ஆகியவற்றை நான் பேசப் போகிறேன்